நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் ஒரு அறிவுசார் சொத்துரிமை என்பது தனித்தன்மையுடைய உரிமைகளின் தொகுப்பு அது எந்தவிதமான அறிவுசார் சொத்துரிமை என்பதைப் பொறுத்து வேறுபடும் ஒரு பதிப்புரிமை அந்தப் படைப்பாளிக்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வருடங்களுக்கு அச்சிட பதிப்பிக்க நிகழ்ச்சி நடத்த திரைப்படம் அல்லது இசைக்கலை மற்றும் இலக்கியம் சம்பந்தப்பட்ட அல்லது ஒளி ஒலி படைப்புகளைப் பதிவு செய்ய என்று இவற்றுக்கு அனுமதி வழங்குகிறது எனவே பதிப்புரிமைக்கான பிரத்தியேக உரிமையின் தொகுப்பு என்பது வெவ்வேறு வடிவங்களில் அதிக நகல்களை உருவாக்குவது தொடர்பானது வர்த்தக முத்திரையில் உள்ள பிரத்தியேக உரிமைகள் சட்டபூர்வமாக பதிவு செய்யப்பட்ட அல்லது நீண்டகால பயன்பாட்டினால் ஒரு நிறுவனத்தையோ அதன் தயாரிப்புகளையோ அல்லது அதன் சேவைகளையோ குறிப்பதாக நிறுவப்பட்ட ஒரு குறியீடு வார்த்தை இவற்றை பயன்படுத்துவது தொடர்பானது எனவே வர்த்தக முத்திரையில் நீங்கள் ஒரு சின்னம் அல்லது சொற்களின் தொகுப்பை உதாரணத்திற்கு நைகி குறியீடு அல்லது மெர்சிடிஸ் பென்ஸ் லோகோ அல்லது வேறு ஏதேனும் ஒன்றை ஒரு உற்பத்தியாளருக்கு அல்லது அவர்களுக்கு சொந்தமான நிறுவனத்திற்கு விவரிக்க உரிமை உண்டு இந்தப் பண்பு வேறுபட்ட உரிமைகளின் தொகுப்பை உங்களுக்கு வழங்குகிறது இப்போது நீங்கள் உங்கள் எல்லா தயாரிப்புகளுக்கும் இந்த உரிமையை பயன்படுத்தலாம் நீங்கள் முன்பு இல்லாத புதிய தொழில்களைத் துவங்கும் போதும் இவற்றைப் பயன்படுத்த முடியும் உங்களால் மக்களை அந்த முத்திரையை பயன்படுத்துவதில் இருந்து தடுக்க முடியும் உங்களிடம் தயாரிப்புகளே இல்லை என்றாலும் கூட உங்கள் உரிமைகளுக்கு நல்ல பெயர் உள்ளது ஒரு சம்பவம் ஒன்று நடைபெற்றது யாரோ ஒருவர் பென்ஸ் டிரை ஸ்டார் லோகோ என்னும் பென்ச் மார்க்கை இந்தியாவில் உள்ளாடைகளை விற்பனை செய்வதற்குப் பயன்படுத்தினார் எனக்குத்தெரிந்து பென்ஸ் நிறுவனத்திற்கு ஆடைகள் தயாரிக்கும் வர்த்தகத்தில் நுழைவதாக எந்த யோசனையும் இல்லை ஆனாலும் அவர்கள் தங்கள் முத்திரையை வேறொருவர் பயன்படுத்துவதை நிறுத்தி விட்டனர் எனவே ஒரு முத்திரையின் உரிமைதாரருக்கு அந்த முத்திரையைத் தான் விரும்பிய விதத்தில் பயன்படுத்த உரிமை உள்ளது எனவே வியாபாரத்தில் மட்டும் தான் மற்றவர்களைத் தடுக்க முடியும் என்று இல்லை பொதுவாகவே மக்கள் அதை பயன்படுத்தாமல் தடுக்க முடியும் முத்திரை அனைவரும் அறிந்ததாக மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்கும்போது தனித்துவமான உரிமைகள் கிடைக்கின்றன காப்புரிமையைப் பொருத்தவரையில் உற்பத்தி செய்ய விற்பனை செய்ய பயன்படுத்த விற்பனைக்கு கொடுக்க மற்றும் கண்டுபிடிப்பை ஏற்றுமதி செய்ய ஆகிய உரிமைகளைத் தருகிறது இப்போது இதைப் பாருங்கள் காப்புரிமை சட்டத்தில் நாம் உற்பத்தி செய்தல் சந்தைப்படுத்துதல் விற்பனைக்குக் கொடுத்தல் மற்றும் சில சந்தர்ப்பங்களில் இறக்குமதி செய்தல் ஆகியவை தொடர்பான உரிமைகளைப் பற்றிப் பேசுகிறோம் எனவே உங்களுக்கு விஷயத்தின் தன்மை புரியும் நாம் இப்போது அறிவுசார் சொத்துரிமையை வரையறுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் மேலும் விதவிதமான வேறுபட்ட உரிமைகள் சம்பந்தமான விஷயப் பொருள் வேறுவேறாக இருக்கலாம் என்பதைப் புரிந்துகொள்ள முயல்கிறோம் வெவ்வேறு உரிமைகளுக்குப் பதிவு செய்யும் செயல்முறை மட்டுமல்ல காப்புரிமை வர்த்தக முத்திரை மற்றும் பதிப்புரிமைக்கான பிரத்தியேக உரிமைகளின் தொகுப்பும் வெவ்வேறாக இருக்கும் ஏனென்றால் ஒவ்வொன்றுக்குமான விஷயப்பொருள் வேறுபட்டிருக்கிறது கால அளவும் வெவ்வேறாக இருக்கலாம் வர்த்தக முத்திரைகள் ஒரு குறிப்பிட்ட கால அளவிற்குக் கொடுக்கப்படுவது உண்டு ஆனால் அவை உரிமைதாரர் விரும்பும் வரை அதை புதுப்பித்துக் கொள்ளும் வசதியும் உண்டு புழக்கத்திலிருக்கும் சில முத்திரைகள் பழமையானவை உதாரணத்திற்கு கொக்கோகோலா முத்திரை நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக உள்ளது சில முத்திரைகளில் நிலைமை எப்படி இருக்குமென்றால் உரிமை பயன்படுத்தப்படாமல் இருக்கலாம் அல்லது புதுப்பிக்கப் படாமல் இருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் முத்திரைகளை நடைமுறைப் படுத்த முடியாது ஆனால் 100 வருடங்களுக்கும் மேலாக இருக்கக்கூடிய ஒரு வர்த்தக நிறுவனத்தில் முத்திரைகள் உயிர்ப்புடன் வைத்திருக்கப் படுவதை நம்மால் பார்க்க முடியும் அவர்கள் அதற்குண்டான அதிகாரப்பூர்வக் கட்டணங்களை செலுத்தி வந்துள்ளனர் இதைத்தான் வணிகச் சொற்பிரயோகத்தில் ஒருவிதமான முடிவற்ற ஆயுள் உடைய அறிவுசார் சொத்து என்று சொல்கிறோம் இந்தவகை அறிவுசார் சொத்துக்கு எல்லைகள் எதுவும் இல்லை ஏனென்றால் உரிமைதாரர் அதை உயிருடன் வைத்திருக்க விரும்பும் வரை அது உயிருடன் இருக்கும் அவர் செய்யவேண்டியதெல்லாம் அரசுக்குக் கட்ட வேண்டிய அதிகாரப்பூர்வமான கட்டணத்தைக் கட்டுவது மேலும் அவரது உரிமையைப் பயன்படுத்தக்கூடிய மற்றவர்களின் மேல் நடவடிக்கை எடுப்பது ஆக இந்த இரண்டு விஷயங்கள்தான் உரிமைதாரர் செய்ய வேண்டியவை அதிகாரப்பூர்வ கட்டணத்தைக் கட்டுவது 2 கவனமாக இருப்பது அவர் அறியாமல் மற்றவர்கள் அவரது உரிமையைப் பயன்படுத்தும்போது அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாணவன் எனக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டுள்ளது கொக்கோ கோலா நிறுவனம் 1900 முதல் 2000 வரை நிறைய உரிமைகளை வாங்கி இருக்கக்கூடும் அவர்கள் 10 வருடத்துக்கு ஒருமுறை ஐந்து வருடத்திற்கு ஒருமுறை வடிவமைப்பில் சில மாறுதல்களைப் புகுத்தி இருக்கிறார்கள் எனவே உதாரணத்திற்கு 1910 ல் கொக்கோகோலா ஒரு வடிவத்தைப் பயன்படுத்தியது அது புதுப்பிக்கப் படக்கூடிய முத்திரையாக அல்லாமல் இருந்தால் இப்போது அதை வேறு ஒரு நிறுவனம் பயன்படுத்தலாமா பாருங்கள் கொக்கோ கோலா அதன் பாட்டிலில் வடிவங்களைக் கொண்டுள்ளது அது பதிப்புரிமை பாதுகாப்பைப் பெற்றிருக்கிறது அதன்படி அதன் தயாரிப்புகள் எப்படி காட்சிப்படுத்தப்படுகின்றன என்பதை ஒரு கலைநயம் சார்ந்த ஒரு படைப்பாகக் கொண்டு கொக்கோகோலா வர்த்தக முத்திரையை உலகம் முழுவதும் பெற்றுள்ளது வர்த்தக முத்திரை என்பது சந்தேகமில்லாமல் வரம்பில்லாத ஆயுள் கால அறிவுசார் சொத்து அது வரம்பற்றது மற்ற உரிமைகள் வரலாம் போகலாம் ஆனால் அவர்கள் ஒரு வடிவமைப்பை வைத்துப் பதிவு செய்துவிட்டார்கள் அதனால் அந்த முத்திரையை உரிமைதாரர் மட்டுமே பயன்படுத்த முடியும் உண்மையில் பலதரப்பட்ட உரிமைகள் உள்ளன அவை இணைந்தவையாக இருக்கும் அவர்கள் அதையெல்லாம் முன்னெடுத்துச் செல்வது எப்படி என்றால் வரம்பில்லாத ஆயுள் கால அறிவுசார் சொத்தாக இவை வர்த்தக ரகசியங்கள் இவை வரம்பில்லாத ஆயுள் கால அறிவுசார் சொத்தின் ஒரு பிரிவின் கீழ் வரக்கூடிய அறிவுசார் சொத்துரிமை வர்த்தக ரகசியத்தை வெளியிடாமல் வைத்துக் கொள்ளும் வரை உரிமைதாரரால் உரிமையை நிலைநாட்ட முடியும் கால அளவு என்பது எல்லாருக்கும் உள்ளது l நமது தேசம் அறிவுசார் சொத்து முழுமையையும் வர்த்தக நோக்கில் 2 பிரிவுகளாய்ப் பிரித்திருக்கிறது வரையறுக்கப்பட்ட ஆயுள்கால ஐபி ஒருவகை ஒரு கால அளவு முடிவு பெற்றவுடன் அது பொதுப் பிரிவுக்குள் வந்துவிடுகிறது அதன்பின் மக்களால் அதைப் பயன்படுத்த முடியும் இன்னொரு வகை என்பது வரம்பில்லாத ஆயுள் கால ஐபி இங்கு புதுப்பிக்கப்படும் வசதி இருப்பதால் அது எப்பொழுதும் உயிர்ப்புடன் வைத்திருக்க கூடியது உலகம் முழுவதற்கும இது உண்மையானது இப்போது காப்புரிமை குறித்து உலகெங்கிலும் இருந்து ஒரு சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் ஒரு காப்புரிமையின் கால அளவு விண்ணப்ப தேதியிலிருந்து 20 ஆண்டுகள் ஆகும் ட்ரிப்ஸ் ஒப்பந்தத்தினால் நாம் இப்படி ஒரு சீரான அமைப்பு வைத்திருக்கிறோம் ட்ரிப்ஸ் ஒப்பந்தம் என்பது அறிவுசார் சொத்துரிமைகளின் வர்த்தகம் தொடர்பான அம்சங்கள் சார்பான ஒப்பந்தம் ட்ரிப்ஸ் என்பது என்ன உலக வர்த்தக அமைப்பான WTO ஒரு அமைப்பு அதே நேரம் இது ஒரு ஒப்பந்தங்களின் பட்டியலும் கூட எனவே ட்ரிப்ஸ் ஒப்பந்தம் என்பது அறிவுசார் சொத்து உரிமைகளைப் பாதுகாக்கும் ஒரு ஒப்பந்தம் உலக வர்த்தக அமைப்பின் ஒவ்வொரு உறுப்பினரும் அந்த ஒப்பந்தத்தைச் செயல்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் ஏனெனில் இது ஒரு சர்வதேச ஏற்பாடாகும் இந்த அமைப்பின் உறுப்பினர்களான பெரும்பாலான நாடுகள் இந்த விஷயத்திற்கு 20 ஆண்டுகால அவகாசத்தை உறுதிப்படுத்தியுள்ளன முன்பு அவ்வாறு இல்லை காப்புரிமையின் காலம் இந்தியாவில் 20 ஆண்டுகளாக இருந்ததில்லை முன்பு அது 14 வருடங்களாக இருந்தது மருந்து நிறுவனங்களைப் பொருத்தவரை கால அளவு என்பது ஏழு வருடங்களாக இருந்தது கால அளவு என்பது அப்போது நெகிழ்வுத் தன்மையுடன் இருந்தது மருந்து நிறுவனங்கள் உணவு மற்றும் விவசாயம் சார்ந்த பொருட்களை சார்ந்த நிறுவனங்கள் இவற்றுக்கு காப்புரிமையின் கால அளவு இன்னும் குறைவாக இருந்தது இப்போது நீங்கள் கேட்கலாம் ஏன் 20 வருடங்கள் என்று அதாவது எங்கிருந்து 20 வருடங்கள் என்ற அளவுகோலைப் பெற்றோம் 20 என்ற எண்ணிக்கைக்கு ஏதாவது ஒரு தர்க்க நியாயம் இருக்க வேண்டும் 20 ஆண்டுகள் என்பது எல்லா நாடுகளுக்கும் பொருந்தாது என்பது நமக்குத் தெரியும் இது தொழில்நுட்ப அஞ்ஞானம் ட்ரிப்ஸ் ஒப்பந்தத்தால் ஒவ்வொரு தொழில்நுட்பமும் இப்போது பாதுகாக்கப்படக் கூடியதாக இருக்கிறது அந்தத் தொழில்நுட்பத்தின் ஆயுள்காலம் மூன்று வருடங்களாக இருக்கலாம் இருந்தும் அதற்கு 20 வருடகால உரிமை கிடைக்கிறது சர்வதேச அளவில் காப்புரிமை காலம் என்று நாம் புரிந்து கொள்வது தொழில்நுட்பம் சார்ந்தது மட்டும் அல்ல அது மருந்துகள் அல்லது ஏரோநாட்டிக்ஸ் பயோடெக்னாலஜி மென்பொருள் அனைத்தும் சேர்ந்தது நான்கு நாடுகளில் மென்பொருளுக்கான காப்புரிமைகளை 20 ஆண்டுகால அளவிற்குத் தருகின்றன ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தெரியும் தொழில்நுட்பத்தைப் பொருத்தவரை அனைத்துத் தொழில்நுட்பத்திற்கும் 20 ஆண்டு காலம் என்பது பொருள் பொதிந்தது அல்ல தொழில்நுட்பங்கள் என்பவை மிக விரைவானவை 20 ஆண்டுகள் என்பது பல தலைமுறைகளை உள்ளடக்கக் கூடியது எனவே இந்த 20 ஆண்டு காலம் என்பது எப்படி சர்வதேச சட்டத்தின் மூலம் நடைமுறையில் வந்தது என்பதை எப்படிப் புரிந்து கொள்வது அதாவது உலக வர்த்தக நிறுவனம் WTO அது ஏற்படுத்தப்படும் முன்பு 8 ஆண்டுகளாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன அவற்றை நாம் உருகுவே சுற்றுகள் என்று அழைக்கிறோம் இந்த சுற்றுகளில் நாடுகள் பங்கேற்றன என்பது உங்களுக்குத் தெரியும் மேலும் அது ஒரு நீண்ட செயல்முறையாக இருந்தது அதன்பின் உலக வர்த்தக நிறுவனம் அமைக்கப்பட்டது அந்த நேரத்தில் பங்குதாரர்களாக இருந்தவர்கள் அவர்களது ஆர்வத்தின் படி விஷயங்களை முன்வைத்தனர் எப்படியோ 20 ஆண்டுகாலம் என்ற ஒப்பந்தம் ஏற்பட்டு நம்மிடையே இருக்கிறது இப்போது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த 20 ஆண்டு கால அளவு என்பது உலக அளவில் வரும் முன்பு பெருமளவில் 14 ஆண்டுகாலம் என்பது வழக்கில் இருந்தது இதற்கு ஒரு சிறிய விளக்கம் வரலாற்று பார்வையில் விளக்கம் இருக்கிறது இங்கிலாந்தில் ஒரு பயிற்சியாளரைப் பழக்கப்படுத்த ஏழு ஆண்டுகள் தேவையாய் இருந்தது என்று சொல்லப்படுகிறது ஆரம்ப காலத்தில் பிரிட்டிஷ் அரசர்கள் காப்புரிமைகள் வழங்க ஆரம்பித்தபோது அவர்கள் உண்மையில் காப்புரிமைகள் வழங்கவில்லை மாறாக பிரத்தியேக சலுகைகளை வழங்கினார்கள் திறமை மிகுந்த கைவினைஞர்கள் ஐரோப்பாவிலிருந்து வந்து இங்கிலாந்தில் கடைகளை அமைப்பதற்கு அரசன் அல்லது அரசி பிரத்தியேகமான சலுகைகளை வழங்கினார் சற்றே கற்பனை செய்து பாருங்கள் இந்த கைவினைஞர்களுள் சிலர் சோப்பை உருவாக்கினர் சிலர் கண்ணாடிப் பொருள்களை வேறு சிலர் வாசனை திரவியங்களை உருவாக்கினர் சிலர் சீட்டுக்கட்டு களையும் வேறு பல விஷயங்களையும் செய்தனர் இந்தக் கைவினைஞர்களை ஒரு பிரத்தியேக சலுகையின் பாதுகாப்பு இல்லாமல் வரும்படி கேட்டால் அவர்கள் அங்கு வந்த பின்பு உடனடியாக அவர்கள் வர்த்தகம் நகல் செய்யப்பட்டுவிடும் அல்லவா எனவே இது பிரத்தியேகமானது இது காப்புரிமைச் சட்டத்தின் வரலாற்றுப் பகுதி ஆகும் இந்தப் பிரத்தியேக சலுகை உண்மையில் சிறப்புத் திறன்களைக் கொண்டவர்களுக்கு சில பாதுகாப்புகளை வழங்கும் வகையில் வந்தது அந்த நேரத்தில் நாம் கண்டுபிடிப்புகளைப் பற்றிக் கூட பேசிக் கொண்டிருக்கவில்லை தொழில்நுட்பங்களைப் பற்றிப் பேசவில்லை சிலருக்கு விளையாட்டு அட்டைகளை இறக்குமதி செய்ய இந்த பிரத்தியேக சலுகைகள் உள்ளன அரசனோ அல்லது அரசியோ ஒரு அரச சலுகையை எதற்கும் கொடுக்கலாம் சில நேரங்களில் கனிமங்களை ஆய்வு செய்வதற்கு அரசு சலுகைகள் வழங்கப்பட்டன உண்மையில் இந்த நாட்டை நீண்டகாலமாக ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்தனர் ஏனெனில் கிழக்கிந்திய கம்பெனி என்ற ஒரு நிறுவனம் ஒரு காப்புரிமை சாசனத்துடன் வந்தது அதுவே வணிக வாய்ப்புகளை ஆராய பிரிட்டிஷ் அரசு அந்த நிறுவனத்திற்கு அளித்த பிரத்தியேக சலுகை அவர்கள் இங்கு வந்தனர் நமக்குப் பதிவேடு தெரியும் அவர்கள் இங்கு வந்தார்கள் காலனித்துவப் படுத்தினார்கள் இங்கு குடியேறினார்கள் ஆனால் அவர்கள் கொண்டிருந்த சாசனத்தின் மூலம் என்னவென்றால் ஆட்சியாளரால் வழங்கப்பட்ட ஒரு பிரத்தியேக சலுகை ஆகும் எனவே எல்லா நேரங்களிலும் பிரத்தியேக சலுகைகள் இருந்தன ஆனால் ஆரம்ப காலங்களில் காப்புரிமைகள் வழங்கப்படவில்லை மாறாக பிரத்தியேக சலுகைகளைப் பார்க்கிறோம் எனவே ஒரு தொழில்நுட்ப வல்லுநர் அல்லது ஒரு கைவினைஞர் ஒரு பிரத்தியேக சலுகையைப் பெற்றிருந்தால் உதாரணத்திற்கு சோப்புகளைத் தயாரிப்பதற்கான சலுகை யைப் பெற்றிருந்ததால் அரசன் அல்லது அரசி 2 பிரிட்டிஷ் குடிமக்களுக்குப் பயிற்சி அளிக்கும் படி அந்த கைவினைஞரிடம் கேட்பார்கள் ஏனென்றால் நீங்கள் அந்த பிரிட்டிஷ் குடிமக்களுக்கு பயிற்சி அளித்தால் இறுதியில் அந்த வர்த்தகத்தை அவர்கள் கற்றுக்கொண்டு கடை அமைத்துக் கொள்வார்கள் இந்த வழியிலேயே தொழில்நுட்பப் பரிமாற்றம் அந்தக் காலங்களில் நடந்தது இதனை கிராமங்களில் திறன் பரிமாற்றம் என்று சொல்கிறார்கள் எனவே பயிற்சியாளர்களுக்குக் கொடுக்கப்பட்ட பயிற்சிக்குப் பதிலாக பிரத்தியேக சலுகை வழங்கப்பட்டது பயிற்சியாளர் பொதுவாக ஏழு ஆண்டுகள் எடுத்துக் கொள்கிறார் எனவே 7 உடன் 7 ஐ க் கூட்டினால் 14 இதுவே நாம் ட்ரிப்ஸ் ஒப்பந்தத்திற்கு முன்னதாக 14 ஆண்டுகள் என்பதைக் காப்புரிமை காலமாக வைத்திருந்ததற்கான ஒரு விளக்கம் தற்போது காப்புரிமைகள் அனைத்தும் இருபது ஆண்டு கால அளவைக்கொண்டிருக்கின்றன இது உலகெங்கிலும் உள்ள அனைத்து உலக வர்த்தக அமைப்பின் உறுப்பு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ள ஒரு கால அளவாகும் தொழில்நுட்பத் துறையை பொருட்படுத்தாமல் அவர்கள் அனைவரும் இந்த உறுதிப்பாட்டை மதித்து விண்ணப்பத் தேதியிலிருந்து 20 ஆண்டுகளுக்குக் காப்புரிமை வழங்க வேண்டும் பதிப்புரிமையைப் பொருத்தவரையில் இந்தியாவில் எழுத்தாளரின் ஆயுள் காலம் அதோடு சேர்த்து அறுபது ஆண்டுகள் என்று கணக்கிடப்படுகிறது ஆக ஒரு எழுத்தாளர் தனது வாழ்க்கையின் ஆரம்பக்கட்டத்திலேயே ஒரு புத்தகத்தை எழுதினால் அவருக்கு நீண்ட வாழ்க்கை அமைந்தால் அப்போது அவரது புத்தகங்கள் நீண்ட கால பதிப்புரிமையைப் பெறுகின்றன மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி காந்திஜி அவர்கள் அவரது படைப்புகள் பொது களத்திற்கு வந்துவிட்டன ஏனென்றால் அவரது ஆயுட்காலத்துடன் சேர்த்து 60 ஆண்டுகள் எனும்போது 2009ல் காப்புரிமை காலம் முடிவுற்றது என்று நினைக்கிறேன் எனவே காப்புரிமையின் காலம் என்பது ஒரு எழுத்தாளரின் ஆயுள் காலத்துடன் சேர்த்து 60 வருடங்கள் ஒருவேளை அது எழுத்தாளர் இல்லையென்றால் உருவாக்கியது ஒரு நிறுவனம் என்றால் பதிப்பித்த நாளிலிருந்து இன்னொரு கால அளவு அறுபது ஆண்டுகள் என்று நினைக்கிறேன் வர்த்தக முத்திரைகளைப் பொருத்தவரை கொடுக்கப்படும் கால அளவு 10 ஆண்டுகள் ஆகும் ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் அதனை புதுப்பித்துக்கொள்ள முடியும் எனவே இது அறிவுசார் சொத்துரிமை களை இரண்டு பரந்த வகைகளாக வகைப்படுத்தி வைக்கிறது நான் கூறியது போல வரையறுக்கப்பட்ட ஆயுள் கால ஐபி பதிப்புரிமைகள் மற்றும் காப்புரிமைகள் மற்றொன்று வரம்பற்ற ஆயுள்கால ஐபி வர்த்தக ரகசியங்கள் மற்றும் வர்த்தக முத்திரைகள்